எனது பெயர் ராம் சதீஷ் நான் ரூர்க்கியில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜியில் கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் துறையின் ஆசிரியராக இருக்கிறேன் பேரழிவு மீட்பு மற்றும் மீண்டும் சிறப்பாக உருவாக்குதல் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நான் ஒரு பாரம்பரிய கூறு பற்றி விவாதிக்கப் போகிறேன் அது எவ்வாறு ஆபத்துக்கு உட்பட்டது மற்றும் பல துறைகளின் கண்ணோட்டத்தில் ஒருவர் எவ்வாறு பகுப்பாய்வு செய்யலாம் மற்றும் இடர் மேலாண்மை திட்டத்துடன் பாதுகாப்புத் திட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் விவாதிக்க உள்ளேன் எனவே இது ஆபத்தில் இருக்கும் பாறை முகாம்களைப் பற்றியது முழு உலகிலும் நாம் பண்டைய மனிதனின் தங்குமிடத்தைப் பார்த்தால் தங்குமிடத்தின் அடிப்படை வடிவம் குகைகள் குகை வாசஸ்தலங்கள் மற்றும் பாறை முகாம்கள் முந்தைய மனிதர் அவர்களின் ஓவியங்களின் சில உருவங்களிலிருந்து எவ்வாறு வாழ்ந்தார் என்பதற்கு உலகின் பல்வேறு பகுதிகள் இன்னும் சில சான்றுகளைக் கொண்டுள்ளன அவற்றின் நாடோடி அல்லது ஆயர் வாழ்க்கை அல்லது வேட்டை வாழ்க்கையின் சில படங்கள் உள்ளன எனவே இவை அனைத்தும் இன்றைய தலைமுறை நம் வரலாற்று பதிவுகளிலிருந்தும் மனித வாழ்க்கையின் மானுடவியல் அம்சங்களிலிருந்தும் எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான சில கற்றல்கள் எனவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது நான் ஒரு வரலாற்றாசிரியராகப் பேசவில்லை ஒரு கட்டிடக் கலைஞராக நான் பேசவில்லை நான் ஒரு ஆபத்து கண்ணோட்டத்தில் பேசுகிறேன் இந்த பாரம்பரிய கூறு எவ்வாறு ஆபத்துக்கு உட்பட்டது மற்றும் ஒரு பன்முக கண்ணோட்டத்தில் ஒருவர் எவ்வாறு பார்க்க முடியும் எனவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த பிராந்தியத்தைச் சுற்றி ஒரு வித திரவ எரிமலை அல்லது அதுபோன்ற ஏதேனும் ஒன்று பறந்திருப்பதை ஒருவர் கவனிக்க முடியும் கூகிள் எர்த் வரைபடத்திலிருந்து முழு சாய்வுகளும் சரிவுகளும் அம்சங்களும் உருவாகி வருவதைக் காணலாம் ஆனால் அது குளிர்ச்சியாக உள்ளது பின்னர் நீங்கள் இங்கே சில குன்றின் சூழலையும் ஒரு பள்ளத்தாக்கு விஷயத்தையும் காணலாம் நீங்கள் சற்று அருகில் சென்றால் அதே பாறைகள் அதைச் சுற்றிலும் மலைகள் இருக்கும் இடமாகத் தெரிகிறது மிகவும் பீடபூமி வகையான மலைகள் நீங்கள் இன்னும் நெருக்கமாகச் சென்றால் பிடல்கோரா குகைகளைக் காணலாம் இது இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்குத் தொடர்ச்சி மலையின் சத்மலா வரம்பில் உள்ள மேற்குத் தொடர்ச்சி மலையில் உள்ளது உண்மையில் இது போன்ற இரண்டு முக்கியமான நபர்களுக்கு நான் பாராட்டு கொடுக்க விரும்புகிறேன் இது பிரபாகர் நந்தகோபாலின் மூலத்திலிருந்து கிடைத்த பெரும்பாலான தகவல்கள் அந்த நேரத்தில் அவர் இந்திய தொல்பொருள் ஆய்வுத் துறையில் கண்காணிப்பாளராக இருந்தார் அவரது பணி அவர் இந்த திட்டங்களிலும் தேஷ்பாண்டேவின் பணியிலும் பணியாற்றி வருகிறார் எனவே இதை நான் முன்பு SPA போபாலில் எனது மாணவராக இருந்த சிவி ஜோஷியிடமிருந்து வாங்க முடிந்தது ஆகவே டாக்டர் நந்தகோபாலின் படைப்புகளிலிருந்து நான் கற்றுக் கொள்ளும் பல புகைப்படங்கள் மற்றும் பல விவரங்கள் நீங்கள் காணக்கூடிய குகைவாசிகளின் குடியேற்றமாகும் உண்மையில் இது ஒரு வகையான அகழ்வாராய்ச்சி தளமாகவும் இருந்தது இங்கு ஒரு மனித குடியேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை மக்கள் உணருகிறார்கள் இதில் பல நாடோடி பழங்குடியினர் சுற்றித் திரிவதை நீங்கள் காணலாம் இது அருகாமையில் இருப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் பயணம் செய்கிறார்கள் நீங்கள் அவர்களின் நெட்வொர்க்குகள் வர்த்தக நெட்வொர்க்குகள் ஆகியவற்றைப் பார்த்தால் அது மீண்டும் மஹிஷ்மதிக்குச் செல்கிறது அது மீண்டும் உஜ்ஜைனிக்குச் செல்கிறது அது மத்தியப் பிரதேசத்தில் உள்ள பிம்பேத்காவுக்குச் செல்கிறது அதேபோல் எல்லோரா அஜந்தாக்கு செல்கிறது எனவே அதுபோன்றே மக்கள் மத்திய மற்றும் மேற்குப் பகுதிகளின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் எவ்வாறு பயணம் செய்தார்கள் குடியேறினார்கள் குடியேறினார்கள் என்பதும் துறைமுக நகரங்களின் மேற்குப் பகுதி போன்ற துறைமுக நகரங்களில் அவர்கள் எவ்வாறு குடியேறின என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் இந்த குகை வாசஸ்தலங்கள் மூலம் ஆப்பிரிக்க கண்டத்திலும் தென் அமெரிக்க கண்டத்திலும் சில ஒற்றுமைகள் இருப்பதை நீங்கள் காணலாம் மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கான ஒருவிதமான ஒத்த சித்தரிப்புகளை அவை காட்டுகின்றன இது அவுரங்காபாத் மாவட்டத்தில் உள்ள பைத்தல்கோரா குகைகளின் தளத்தின் அமைப்பாகும் இப்போது ஆரம்பத்தில் இந்த தளங்கள் கிமு 250 க்கு முந்தைய காலத்திற்குச் செல்கின்றன இது கிமு 3 ஆம் நூற்றாண்டு வரை உள்ளது அவை நிறைவடையவில்லை நீங்கள் பார்த்தால் சுமார் 13 குகைகள் அகழ்வாராய்ச்சி பணியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவற்றில் சில பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டன சில ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன கட்டம் வாரியாக நீங்கள் பார்த்தால் 1 2 3 4 5 6 7 9 மற்றும் 6 அ மற்றும் கீழே உள்ள பக்கத்தில் எழுதப்பட்ட குகை எண்களை நீங்கள் இங்கே காண முடிகிறது 10 11 மற்றும் 12 மற்றும் 13 அங்கே அவை ஒரே வடிவம் அல்ல அவை 3 போன்ற சீரமைப்பில் இல்லை இது ஒரு வகையான சைத்யா வகை மற்றும் இங்கே 13 இல் மீண்டும் உங்களால் சைத்யா பாணிக்கு ஒரு வகையான சைத்யாக்கள் மற்றும் விகாரைகளைப் பார்க்க முடியும் அதேசமயம் எண் 1 ஐப் பற்றி நாம் பேசினோம் இது ஒரு குகையின் ஆரம்ப கட்டமாகும் இது கிமு 250 க்கு முந்தையது பின்னர் 1 சி மற்றும் 2 மற்றும் 3 பற்றி பேசும் இரண்டாம் கட்டம் இது சிறியது மற்றும் மூன்றாவது ஒரு வகையான சைத்யா இது ஒரு நீளமான நடைபாதையாகும் எனவே அது மீண்டும் கிமு 250 க்கு செல்கிறது அதேசமயம் 4 ஆம் எண் ஒரு பெரிய சதுர அடித்தளமாக கருதப்படுகிறது இது கிமு 250 முதல் 200 வரை இருக்கும் அதேசமயம் 7 இல் இது ஒத்ததாக உள்ளது இது மீண்டும் ஒரு சிறிய கூறுகளைக் கொண்டுள்ளது அதைச் சுற்றி சிறிய பெட்டிகளும் உள்ளன இது 4 ஆம் கட்டத்திற்கு முந்தையது இது கிமு 200 280 ஆகும் இதேபோல் உங்களிடம் 6 மற்றும் 2 அ எண் உள்ளது அவை அனைத்தும் மீண்டும் திரும்பி கிமு 180 முதல் 160 வரை வருகின்றன நீங்கள் அந்த எண் 11 மற்றும் 12 ஐப் பார்த்தால் மறுபுறத்தில் கீழே குகைகளை காணலாம் அவை கிமு முதல் நூற்றாண்டு மற்றும் கிபி முதல் நூற்றாண்டு வரை இருந்தன என்பதை நீங்கள் காணலாம் எண் 8 9 இது மீண்டும் 13 க்கு செல்கிறது இது கி பி இரண்டாம் நூற்றாண்டில் மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட கட்டமாகும் ஆகவே இது கிட்டத்தட்ட கிமு 250 க்கு முந்தைய காலத்திலிருந்து கிபி 2 ஆம் நூற்றாண்டு வரை நடந்தது எனவே மகாராஷ்டிராவின் மேற்குத் தொடர்ச்சி மலையின் சத்மலா வரம்பில் இந்த பிராந்தியத்தில் இந்த குகைகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளன என்பதற்கான ஒரு காலவரிசை இது இப்போது இந்த செயல்முறையை அவர்கள் எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும் அவற்றின் ஓவியங்கள் எவ்வாறு செய்யப்பட்டன அவற்றின் தூண்களில் உள்ள குறியீட்டு பிரதிநிதித்துவங்கள் நன்கொடை அளித்தவை அது நன்கொடை அளிக்கப்பட்டபோது சில உருவப்படவியலாளர்கள் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன எனவே ஒரு மொழியியல் புரிதல் உள்ளது அதில் ஒரு கலை புரிதல் உள்ளது மற்றும் அதன் பாணி விளக்கம் உள்ளது இப்போது அவர்கள் எவ்வாறு அடையாளம் கண்டுள்ளனர் என்பதைப் பற்றி பேசுகிறோம் புகைப்படத்தில் வலது புறத்தில் பாலி மொழியில் எழுதப்பட்ட சில சிறிய உரையை நீங்கள் காணலாம் அல்லது இந்த தூண் காதிகா குடும்பத்தைச் சேர்ந்த மித்ரதேவாவின் நன்கொடை என்று கூறுகிறது அவர்கள் பதீதானத்தில் வசிப்பவர்கள் எனவே இந்த கல்வெட்டுகள் உண்மையில் தூணின் கட்டுமானத்திற்கு நன்கொடை அளித்த குடும்பம் யார் என்பதைப் பற்றி உண்மையில் கூறுகின்றன எனவே இதன் பொருள் மற்றும் அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்றும் கூறுகின்றன எனவே இந்த செயல்முறை அனைத்தும் எந்த வகையான குடும்பங்களைச் சுற்றி வாழ்ந்தன அவை எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன எந்த வகையான நேரத்தைப் பற்றி பேசுகின்றன என்பதை அறிய மிகவும் வளமான சான்றாக மாறியுள்ளது மற்றும் நீங்கள் கட்டங்களைப் பார்த்தால் பிடால்கோராவில் கிட்டத்தட்ட 5 கட்ட கல்வெட்டு பதிவுகளைக் காணலாம் ஒன்று மிதாதேவா மற்றும் சங்ககாசா ராஜவேஜாச குடும்பம் தேனுககடகா மற்றும் பூதரகிதா அதே சமயம் 4 ஆம் கட்டம் கன்னியாஸ்திரி மற்றும் கன்ஹாதாசா பற்றியும் 5 ஆம் கட்டம் அவேசேனா பற்றியும் பேசுகிறது எனவே இது போன்ற சில சான்றுகள் மற்றும் இதைப் போன்றவற்றை நீங்கள் பதிகானாவின் வசிப்பிடமான சாகாகாவால் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளதை காணலாம் முழு குகைகளின் பரந்த காட்சியைப் பார்த்தால் நீங்கள் காணக்கூடியது சிறிய சிறிய குகைகள் ஆகும் அவை உண்மையில் மிகவும் நேர்கோட்டு வடிவத்தில் அமைந்துள்ளன மேலும் இந்த மலை பிக் மவுண்டின் கீழ் பதிக்கப்பட்டுள்ளன விஞ்ஞானத்தின் சில உருவ அம்சங்களும் அதன் குறியீட்டு அம்சங்களும் உள்ளன அங்கு நீங்கள் சில சிற்பங்களையும் காணலாம் அவர்களின் காலத்தில் யானை கருத்தாக்கத்திற்கு குறிப்பிடப்படுகிறது காளை பிறப்பு என்றும் குதிரை பெரிய புறப்பாடு என்றும் சிங்கம் சக்யா மற்றும் சிம்ஹா என்றும் குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த குறியீட்டு வெளிப்பாடுகளுடன் தொடர்புடைய சில வேறுபட்ட அர்த்தங்கள் உள்ளன புத்த மதத்தில் நாம் பேசும் முக்கியமான கட்டங்களில் ஒன்று பிதல்கோராவில் புத்தமதத்தின் மகாயான கட்டம் மஹாயான பிரிவின் ஓவியங்களைப் பற்றி அவர்கள் பேசும் இடதுபுறத்தை நீங்கள் பார்த்தால் அவை இரண்டும் வரையப்பட்ட ஓவியங்கள் ஆகும் ஆனால் நீங்கள் நேர வித்தியாசத்தையும் புத்தரின் பாணியையும் காணலாம் அவர்கள் இருவரும் புத்தரைப் பற்றி பேசுகிறார்கள் அவற்றின் சிகை அலங்காரம் வேறுபட்டது அவற்றின் கலை பாணியும் மிகவும் வித்தியாசமானது மக்கள் அதை உருவாக்கப் பயன்படுத்திய சில நேரங்கள் இது ஒரு வகையான பிடல்கோரா பாணி சிகை அலங்காரம் இவை அனைத்தும் காலத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட சில பிரதிநிதித்துவ திறன்கள் இப்போது இது குகைகள் மற்றும் புத்த மத பிரிவுகள் போன்ற வரலாற்று அம்சம் மற்றும் அவை எவ்வாறு பிரதிநிதித்துவம் செய்யப்பட்டன என்பது பற்றிய ஒரு சுருக்கமாகும் ஆனால் அதன் புவி தொழில்நுட்ப அம்சங்கள் அதன் புவியியல் அம்சங்கள் குறித்து என்னால் பேச முடியும் இப்போது பிடல்கோராவில் மழையின் கீழ் பகுதியில் டச்செலெடிக் பாசால்ட்டின் மிக அடர்த்தியான அடுக்கை நாம் கவனிக்கிறோம் அவை திட்டமிடப்பட்ட திட்டங்களின்படி அகழ்வாராய்ச்சியின் வரம்பைக் கட்டுப்படுத்தியுள்ளன ஏனெனில் இது இந்த பாசால்ட்டைப் பற்றியது ஏனெனில் இது சில நேரங்களில் மிகவும் மென்மையான பொருளாக மாறும் ஒரு அகழ்வாராய்ச்சி செய்தால் அது துண்டுகளாக உடைக்கப்படுகிறது அதுவே சான்றுகளும் இழக்கப்படும் வாய்ப்பு உள்ளது இப்போது நீங்கள் இங்கே பார்ப்பது ஒரு வகையான எரிமலைக்குழாய் ஆகும் இது ஆ பற்றி பேசுகிறோம் இது பாசால்டிக் எரிமலைக்குழாய் அல்லது கரடுமுரடான மேற்பரப்பால் வகைப்படுத்தப்படுகிறது மேலும் இந்த எரிமலை தொகுதிகள் இந்த வகையான கரடுமுரடான மற்றும் மேற்பரப்பு எரிமலைக்குழம்பு ஆ என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் மென்மையான மேற்பரப்பு இது உடைக்கப்படாதது லாவாவும் ஒரு பசால்டிக் எரிமலை ஆக உள்ளது இது மிகவும் மென்மையான பில்லோவி மதிப்பிடாத அல்லது ஒரு கயிறு மேற்பரப்பைக் கொண்டுள்ளது இது பஹோஹோ என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு ஹவாய் வார்த்தையாகும் இது மென்மையான மற்றும் உடைக்கப்படாத எரிமலை என்று அழைக்கப்படுகிறது இது பாதரசம் கீழே பாய ஆரம்பிக்கும் போது போன்ற மிக மென்மையான திரவத்தில் மிதக்கிறது இந்த வகையான உருகிய எரிமலை குளிர்ச்சியடையும் போது அதுதான் கட்டமைப்பு வடிவங்களை உருவாக்குகிறது கட்டமைப்பு வடிவங்கள் உருவாக்கப்படுகின்றன மற்றும் சில வெற்று இடங்களும் உருவாக்கப்படுகின்றன வெற்று இடங்கள் உருவாக்கப்பட்ட இடம் இது இறுதியில் மனிதன் தனது தங்குமிடங்களை உருவாக்கியுள்ளான் நாம் காணக்கூடியது என்னவென்றால் ஒன்றின் மேல் கிடைமட்ட அடுக்குகளின் அடுக்குகள் எனவே இந்த அடுக்குகளும் இவற்றைப் பற்றி பேசுகின்றன எனவே ஒரு தொகுதி எரிமலைக்குழம்புகள் வந்து படிப்படியாக மற்றொரு தொகுப்பு எரிமலைக்குழம்புகள் வந்துள்ளன அது குளிர்ச்சியடையும் நேரத்தில் மற்றொரு தொகுப்பு வந்தது எனவே இந்த கிடைமட்ட அடுக்கு ஒன்றன்பின் ஒன்றாக வளரத் தொடங்கியது இந்த டச்செலெடிக் பாசால்ட் இது குகை அகழ்வாராய்ச்சிக்கு உகந்த பாறை அல்ல ஏனெனில் அதன் வேதியியல் பண்புகள் ஈரப்பதத்துடன் கூர்மையாக வினைபுரிந்து துண்டுகளாக சிதறுகின்றன நீங்கள் ஒரு அகழ்வாராய்ச்சி செயல்முறையை உருவாக்கும் தருணம் அது படிப்படியாக சிறிய ஆப்பு வடிவ துண்டுகளாக உடைகிறது இது அகழ்வாராய்ச்சி சவாலில் குறிப்பாக இந்த வகையான பொருட்களின் முக்கியமான அம்சமாகும் இது ரோப்பி கட்டமைப்பைப் பற்றி நாம் பேசும் மற்றொரு வடிவம் எனவே இது மீண்டும் ஒரு பஹோஹோ வகை இது உண்மையில் ரோப்பி வடிவமைப்பின் போக்கில் திசை திரும்பி உள்ளது கோள காலநிலை குறித்த நேரம் செல்லும்போது மேல் அடுக்குகளில் உள்ள இந்த அடுக்குகள் சில்லு மூலம் ஒரு சில்லு போல வந்து கொண்டே இருக்கும் இது மீண்டும் ஒரு கோள வடிவத்தில் இருப்பதால் இது கோளமண்டல வானிலை என்று அழைக்கப்படுகிறது இடது புறத்தில் முழு பாறை உருவாக்கம் மற்றும் வானிலை அம்சம் காரணமாக அது எவ்வாறு சில்லுகளாக மாறுகிறது என்பதற்கான உதாரணத்தை நீங்கள் காண்கிறீர்கள் வலது புறத்தில் நீங்கள் பார்ப்பது ஒரு வகையான போல் படுக்கைகள் இது அடுத்தடுத்த எரிமலை ஓட்டம் எவ்வாறு டெக்கான் வலையில் சிக்கியுள்ளது என்பதற்கான நேர இடைவெளிகளைப் பார்க்கிறது நேரம் கடந்து செல்லும்போது சில நீர்நிலைகள் சிறிய நீர்வீழ்ச்சிகள் இருந்தன அல்லது அவை இயற்கையான வடிவமாக இருந்த சாய்வின் படி அதை ஓட வைக்கின்றன ஆனால் அது பல காலங்களாக இருந்து வருகிறது மக்கள் கண்டுபிடிக்கும் வரை யாரும் அதை உணரவில்லை அது பல தசாப்தங்களாக இருந்து வருகிறது இப்போது தண்ணீர் பின்தொடர்கிறது மற்றும் குகைகளுக்குள் நீர்வீழ்ச்சி தொடங்கியது இது ஒரு அம்சமாகும் இப்போது தொல்பொருள் ஆய்வாளர்கள் குழு அவர்கள் வரைபடமாக்கியுள்ளனர் மேலும் அவர்கள் உண்மையில் குகைகளின் முழு தொகுப்பையும் ஆவணப்படுத்தியுள்ளனர் இது விரிசல்களின் பகுப்பாய்வு உட்பட குகைகளின் உச்சவரம்பின் புவியியல் வரைபடத்தைப் பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் இது சைத்யாவில் ஒன்றாகும் அங்கு விரிசல் எங்கே எந்த வகைகள் என்று அவர்கள் ஆவணப்படுத்தியுள்ளனர் அவை ஆபத்து வகைகளை வகைப்படுத்தியுள்ளன எனவே விரிசலின் தன்மையைப் பொறுத்து நிலையானது முதல் மிகவும் நிலையற்ற நிலை வரை அவை கிராக் வகையை 1 2 3 4 5 என சமன் செய்தன அங்குதான் அவை இந்த ஆபத்து அம்சங்களை வகைப்படுத்துகின்றன அதேபோல் அவை மீண்டும் ஆபத்தின் வெவ்வேறு அம்சங்கள் என்ன என்பதை வகைப்படுத்துகின்றன ஒன்று சற்று வளிமண்டல வெசிகுலர் பாசால்ட் மற்றும் நீர் வெளியேறும் மண்டலங்கள் ஆகும் அவை இந்த புள்ளியிடப்பட்ட அம்சங்களில் அதிகம் மற்றும் உடைந்த கூரையின் விளிம்பில் அவர்கள் இந்த அம்சங்களை மீண்டும் வகைப்படுத்த முயற்சிக்கிறார்கள் மேலும் விரிசல்களும் உச்சவரம்பு மட்டத்தில் ஒரு கிடைமட்டத்தில் மட்டுமல்ல குகை அமைப்பு முழுவதும் தொடர்ந்து தோன்றும் இந்த செங்குத்து விரிசல்களும் வருகின்றன இந்த குகைகள் அனைத்தையும் எவ்வாறு ஆவணப்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு சிறிய தொகுப்பை மட்டுமே நான் உங்களுக்குக் காண்பித்தேன் மேலும் அதன் இடஞ்சார்ந்த புள்ளியிலிருந்து அவர்கள் எவ்வாறு வரைபடமாக்க முடிந்தது அதற்கான மூல காரணங்கள் என்ன அதில் உள்ள பொருள் அம்சங்கள் எங்கே நீர் வெளியேறும் பிரச்சினைகள் எங்கே உச்சவரம்பு உடைக்கப்பட்டுள்ளதா அல்லது தூண்கள் உடைக்கப்பட்டிருந்தால் தரையின் அம்சம் சிப்பிங் செய்யப்பட்டுள்ளதா என்பதை பகுப்பாய்வு செய்யுங்கள் வானிலை அம்சங்கள் அல்லது மழைக்காலங்களில் அது என்ன வகையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்றும் பார்க்க வேண்டும் எனவே இந்த ஆவணங்கள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளன ஆனால் 1954 முதல் 2008 வரை பாதுகாப்புத் திட்டத்தின் ஒரு பகுதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் தொகுப்பைப் பார்க்கும்போது நீங்கள் ஒரு பெரிய நேரத்தைக் காண்கிறீர்கள் ஆனால் மிகக் குறைந்த அளவிலான வேலையை நாம் காண முடியும் ஆனால் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு வழக்கமான கட்டிடத் திட்டம் அல்ல ஒரு பாதுகாப்புத் திட்டம் ஆகும் எனவே இது பொதுவாக நேரம் எடுக்கும் ஏனென்றால் அதை எப்படி செய்வது என்று ஒரு சிறிய சாரக்கட்டு பகுப்பாய்வு செய்வது கூட ஒரு பெரிய பணியாகும் 1954 55ல் போன்ற ஆதாரங்களை நீங்கள் அழிக்கக்கூடும் என்பதால் இது பெரிய கற்பாறைகள் மற்றும் குப்பைகள் வரை முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் அதைத் துடைக்கத் தொடங்கியுள்ளனர் பின்னர் ஏற்கனவே கீழே விழுந்த மற்றும் இடிந்து விழுந்த பாறையின் சில பகுதிகள் அகற்றப்பட்டு அந்த பகுதி சமன் செய்யப்பட்டுள்ளது 1955 56 ஆம் ஆண்டில் மலையடிவாரத்தில் இருந்து குகைகளுக்கு படிகள் அமைப்பதன் மூலமும் பிரதான சைத்யாவை ஒட்டிய விகாரையில் உச்சவரம்பு மற்றும் பிற குப்பைகளிலிருந்து விழுந்த பெரிய கற்பாறைகளை அகற்றுவதன் மூலமும் குகைகளின் குழு மிகவும் குறைவாகவே பாதிக்கப்பட்டுள்ளது எனவே 57 மற்றும் 58 ஆம் ஆண்டுகளில் சைத்யா மற்றும் விஹாரா குகைகளுக்கு முன்னால் உள்ள அனுமதி சில தனித்துவமான அம்சங்களையும் சிற்பங்களையும் வெளிப்படுத்துகிறது அங்குதான் சிங்கம் மற்றும் காளை குதிரைகளை நான் உங்களுக்குக் காட்டினேன் 58 59 ஆம் ஆண்டில் குகை 4 மேலும் இரண்டு யானை காரைடைட்களை வெளிப்படுத்தியது அது ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்கத் தொடங்கின 1959 60 ஆம் ஆண்டில் இந்த நேரத்தில் குப்பைகளை எடுத்துச் செல்ல கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆகின்றன 1 முதல் 4 வரையிலான மலைப்பாதையில் இருந்து குப்பைகளை அகற்றுவது ஆறு வருட திட்டமாகும் 60 61 ஆம் ஆண்டில் ஒரு பாறை வெட்டப்பட்டு கோட்டை நீர் சேமிப்பிற்காக குப்பைகள் அகற்றப்பட்டு பின்னர் குகையின் மேற்புறத்தில் பாறை வெட்டப்பட்ட வடிகால் அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்கப்பட்டன எனவே அந்த வகையில் அவர்கள் 1995 ஆம் ஆண்டில் கோட்டையையும் நீர் சேமிப்பையும் தொடங்கினர் இங்குதான் அவர்கள் ஒரு லேசான எஃகு கால் நடைபாதையைத் தொடங்கினர் ஏனென்றால் சுற்றுலாப் பயணிகள் கீழே இறங்கத் தொடங்குகிறார்கள் மேலும் அவர்கள் ஒருவிதமாக வைக்க முயற்சிக்கும் ஆதாரங்களை அழிக்காமல் அவற்றை சேனல் செய்வதற்காக அணுகுகிறார்கள் அதேசமயம் 2001 ஆம் ஆண்டிலும் பிட்டல்கோரா குகைகள் மற்றும் சுற்றுப்புறங்களின் புவியியல் மற்றும் புவி தொழில்நுட்ப மற்றும் புவி இயற்பியல் மற்றும் புவிசார் சுற்றுச்சூழல் ஆய்வுகளின் செலவை நோக்கி இந்திய ஜி ஐ புவியியல் ஆய்வு மையத்திற்கு வைப்புத்தொகை வழங்கப்படுகிறது அதேசமயம் செயல்பாடுகளின் தொகுப்பு எவ்வாறு தொடர்புடையது என்பது மட்டுமல்ல தொழில்நுட்பத்தின் வேறுபட்ட பரிமாணமும் அதில் வருகிறது இப்போது இது ஒரு பாதுகாப்பு கட்டிடக் கலைஞரின் கதை அல்ல இது ஒரு பணி மட்டுமல்ல இந்த பகுப்பாய்வு புவி தொழில்நுட்பத்துடன் எவ்வாறு இயங்குகிறது மற்றும் புவிசார் சுற்றுச்சூழல் ஆய்வுகளும் இதில் ஒத்துழைக்கின்றன ஏனெனில் இந்த வகையான தாக்க அம்சங்களைப் புரிந்து கொள்வதற்காக அவை இப்போது தளமாகின்றன இப்போது இந்த பகுப்பாய்வுகளைத் தொடர்ந்து குகைகளுக்குள் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன எனவே கூரையின் விளிம்புகள் மற்றும் செங்குத்து அம்சத்தின் கட்டமைப்பு மற்றும் கூரை அம்சம் எவ்வாறு ஒன்றிணைகின்றன என்பதைப் பார்க்கத் தொடங்கியுள்ளதை இப்போது நீங்கள் காணலாம் அது நிறைய சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அது எந்த நேரத்திலும் சரிந்து போகும் வாய்ப்பு இருக்கலாம் எனவே அங்குதான் அவர்கள் ஓரங்களில் ஒருவித ஆதரவு முறையை கொடுக்கத் தொடங்கினர் இதனால் கட்டமைப்பின் சமநிலையும் உள்ளது அவை ஏற்கனவே வைத்திருக்கும் நெடுவரிசைகள் எதுவாக இருந்தாலும் இப்போது அவற்றை மறுசீரமைத்து உச்சவரம்புக்கு ஒரு வகையான ஆதரவையும் அளிக்கின்றன எனவே இப்போது நீங்கள் சாரக்கட்டு செயல்முறையைக் காணலாம் ஏனெனில் சாரக்கட்டு செயல்முறை ஒரு மிக முக்கியமான பணியாகும் ஏனென்றால் நீங்கள் சுவரைத் தாக்கும் ஒரு சாதாரண கட்டிடத் திட்டத்தில் நீங்கள் விரும்பத் தேவையில்லை நீங்கள் அதைக் குத்துகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு ஆதரவு அமைப்பை வைத்திருக்க முயற்சிக்கிறீர்கள் ஆனால் இங்கே பாதுகாப்பு திட்டத்தில் அது அதுபோல் செயல்படாது ஏனென்றால் இங்கே ஒவ்வொரு ஆதாரமும் மிக முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்தவை அதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியமானது எனவே மறுசீரமைப்பு செயல்முறை இப்படித்தான் செய்யப்பட்டுள்ளது தரையிறங்கும் பகுதியில் சில விரிசல்கள் இருந்ததால் அது வெளியேற்றப்பட்டது அதனால் தான் அவர்கள் ஒருவித தரையையும் மீட்டெடுக்கத் தொடங்கினர் இதேபோல் விரிசல்கள் ஏற்பட்ட சில ஆதரவு அமைப்புகளையும் அவர்கள் கொடுத்தார்கள் சிறிது நேரத்திற்குப் பிறகு இது சுமையைத் தாங்காமல் போகும் வாய்ப்பு உள்ளது அதனால்தான் அவர்கள் ஒருவித பெரிய இடிந்த கொத்துச் சுவரைக் கொடுக்கத் தொடங்கினர் இது ஒரு வகையான உலர்ந்த கல் சுவர் அதற்கு அவர்கள் ஒரு சிறிய ஆதரவு கொடுக்க முடியும் எனவே எந்தவொரு கூடுதல் பொருளையும் அதற்கு கொடுக்காமல் ஒரு கல் சுவராக மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் ஓவியங்கள் மிக முக்கியமான கூறுகள் அவை ஆபத்தை சரிபார்க்கின்றன எனவே இந்த ஓவியங்களை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பது மிகப்பெரிய சவாலாகும் அதனால்தான் நீங்கள் வேதியியலில் உள்ளவர்களுடனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுடனும் பணியாற்ற வேண்டும் பொருள் விஞ்ஞானிகளும் இதில் ஈடுபட முடியும் என்பதை நீங்கள் காண வேண்டும் அவற்றை நாம் எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பது மிகவும் முக்கியமானது இப்போது நீங்கள் காணக்கூடியது ஒரு சிறிய கால்வாய் ஆனால் நிலப்பரப்பு அம்சங்களைப் பற்றி முழுமையான புரிதலுக்குப் பிறகு நீர் வெளியேற்றங்கள் எங்கு வருகின்றன என்பதைப் புரிந்துகொண்ட பிறகு தண்ணீரின் மூல காரணம் குகையில் மட்டுமல்ல அது மலைக்கு அப்பால் எங்கோ உள்ளது எனவே பின்னர் அவர்கள் இந்த நீரை எவ்வாறு திசை திருப்புவது என்று ஒரு வகையான சேனலை உருவாக்கத் தொடங்கினர் இதனால் குறைந்தபட்சம் அது குகைகளில் உள்ள நீர் வெளியேற்றத்தை பாதுகாக்க முடியும் எனவே இது மிகச் சிறிய தலையீடாக இருக்கலாம் ஆனால் இந்த பாரம்பரிய கட்டமைப்புகளைப் பாதுகாக்க ஒரு முழுமையான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் உண்மையில் இந்த குறிப்பிட்ட கட்டமைப்புகளில் உண்மையில் பணியாற்றிய அறிஞர்களில் ஒருவர் எம் தேஷ்பாண்டே இந்த பிதல்கோரா பிதல்கொராயா சிலேனி கோரா ஒரு பள்ளத்தாக்கு சின்க்ளேர் லேவி இது ஒரு பிரேசன் க்ளீன் பிபால் கோரா இது ஃபிகஸ் ரிலிகோசா இது புத்த மதத்தை பிரதிபலிக்கும் ஒரு போதி மரம் பல துறைகள் ஒன்றிணைவது இவ்வாறுதான் மேலும் அவை ஆபத்தை மதிப்பீடு செய்வதிலும் பாதுகாப்பிலும் செயல்படுகின்றன ஆனால் நீங்கள் அதை எவ்வாறு நிர்வகிக்கிறீர்கள் என்பதும் ஒரு முக்கிய அம்சமாகும் இது உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன் மிக்க நன்றி